இந்தப் பாடத்தின் முந்தைய தொகுதியில் தேவை மதிப்பீடு பற்றி நாம் விவாதித்தோம் தேவை மதிப்பீட்டில் நிறுவனப் பகுப்பாய்வு தனிநபர் பகுப்பாய்வு மற்றும் பணிப் பகுப்பாய்வு பற்றி பேசினோம் அதன் அடிப்படையில் நாம் பயிற்சிக்குச் செல்வதற்கு முன்பு தேவை மதிப்பீடுகளை அடையாளம் காண்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி தெளிவாகத் தெரிந்துகொண்டோம் அவ்வாரே எந்தவிதக் குறிப்பிட்ட பயிற்சியின் தேவையும் நிறுவனத்தின் தேவையின்படி ஊழியர்களின் தேவைக்கேற்ப அல்லது ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது பதவியின் தேவைக்கேற்ப இருப்பதை நாம் நியாயப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் கற்றுக் கொண்டோம் தேவை மதிப்பீட்டின் முறைகளில் முந்தைய பகுதியில் பணிப் பகுப்பாய்வு பற்றிப் பார்த்தோம் எனவே பணிப் பகுப்பாய்வின்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பணிகளின் ஒரு தொகுப்பே ஒரு வேலையாக மாற்றப்படுகிறது தேவைப்படும் வேலை பகுப்பாய்வு கேள்வித்தாள் மூலமாக செய்யப்படலாம் கவனித்தல் மூலமாகவும் செய்யலாம் அல்லது ஏதேனும் எழுதப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் இருக்கலாம் இப்படியாக ஒரு வேலைப் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது பணிப் பகுப்பாய்வு என்னவென்றால் அது ஒரு தொழில்நுட்ப வேலை அல்லது தொழில்நுட்பம் தேவையில்லாத வேலை அல்லது திறன் மிகுந்தவேலை அல்லது திறன் மிகத் தேவையில்லாத வேலை அல்லது திறன் தேவையற்ற வேலை அல்லது நிர்வாகத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் செய்யவேண்டிய வேலையா எனவே பணிப் பகுப்பாய்வு நடத்தப்படும் நாம் ஒரு பணிப்பகுப்பாய்வை முடிக்கும்போது அது நமக்கு வேலை விளக்கத்தை வழங்கும் அது வேலையை விவரிக்கும் வேலை விவரம் என்றால் என்ன வேலை விவரம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட வேலையைச் செய்ய எந்த வகையான அறிவு திறன் அணுகுமுறை தேவை என்பதே உதாரணத்திற்கு வேலைவாய்ப்பு தொடர்பான வெவ்வேறு விளம்பரங்களில் கொடுக்கப்படும் தகவல்களை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு விளம்பரம் செய்யும் போது நாம் அந்த வேலை பற்றிய விளக்கம் கொடுப்போம் அந்த விளக்கத்தில் அவ்வேலைக்குத் தேவையான அனுபவம் குறிப்பிட்ட திறன்கள் குறிப்பிட்ட அறிவு மற்ற ஊழியர்களை வேலை வாங்கும் திறன் அவ்வேலை எந்நிலையிலானது உதாரணமாக தலைமை நிலை வேலை உள்ளது என்றெல்லாம் நாம் குறிப்பிடுவோம் நாம் கொடுக்கும் வேலை விவரம் அனைத்தும் அவ்வேலையை விவரிக்கிறது மற்றும் வேலை விவரம் பணியின் பகுப்பாய்வை அடிப்படையாகக் கொண்டது பணிப் பகுப்பாய்வில் கிடைத்த தகவல்களோடு நாம் வேலை விவரக்குறிப்புகள் பற்றியும் பேசுவோம் விவரக்குறிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வேலைக்குத் தேவையான தகுதி மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ஆகும் அதுவும் பணிப் பகுப்பாய்வின் செயல்முறையாகும் பணிப் பகுப்பாய்வு முழுவதும் முடிந்தவுடன் நாம்வேலையை மதிப்பீடு செய்யலாம் பொதுவாக இந்த பணிப் பகுப்பாய்வு வேலை விவரம் வேலை விவரக்குறிப்பு மற்றும் வேலை மதிப்பீடு ஆகிய அனைத்தும் பயிற்சி தேவை மதிப்பீட்டின் ஒரு முறையாகும் வேலை மதிப்பீடு என்றால் என்ன இது ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலையின் முக்கியத்துவத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு வழியாகும் நாம் உற்பத்தித் தொழிலுக்குச் சென்றால் அங்கு உற்பத்தி மிக முக்கியமான வேலையாக இருக்கும் நாம் ஹோட்டல் தொழிலுக்குச் சென்றால் செஃப் வேலை மிக முக்கியமானதாக இருக்கும் நாம் எளிதில் விலைபோகும்நுகர்பொருட்கள் நிறுவனங்களுக்குச் சென்றால் அங்கு சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை வேலைகள் முக்கியமானவை நாம் மருத்துவமனைக்குச் சென்றால் மருத்துவரின் வேலை முக்கியமாகிறது எனவே இந்த வித்தியாசங்களில் நாம் பார்ர்க்க முடிவது தான் பயிற்சியின் ஒப்பீட்டின் முக்கியத்துவம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறாக செய்யப்படும் ஒப்பீட்டின்போது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த வேலை அதிக வேலை மதிப்பீடு கொண்டதாகவும் இருக்கும் இங்கு நாம் பார்க்கப்போவது ஒரு நிறுவனக் கட்டமைப்பு களைப் பற்றியது பொதுவாக நிறுவனங்கள் தங்களது துறைகள் மற்றும் பல நிலைகளிலான வேலைகளை ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் வரைகின்றன அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலும் இடத்திலும் காண்பிக்கப் பட்டிருக்கும் ஏனெனில் அவற்றின் சம்பந்தம் மிகவும் முக்கியமானது அதற்கேற்ப ஒவ்வொரு வேலைக்கும் மற்ற வேலைகளுடனான பொருத்தம் மற்றும் இணைப்பு மிகச் சரியாகவும் மிக நேர்த்தியாகவும் ஒழுங்கான மற்றும் சீரான முறையிலும் இருக்கும் இந்த நிறுவனக் கட்டமைப்பு வேலை உள்ளடக்கம் மற்றும் நிறுவனச் சூழலைக் கணக்கில் கொண்டே உருவாக்கப்படும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கம் இருக்கும் இந்த வேலை உள்ளடக்கத்தை உருவாக்குபோது நாம் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியவை வேலை நிலைகள் அதைக் கட்டமைக்கப்பட்ட வழியில் மற்றும் தொடர்புடைய முறையில் அதன் முக்கியத்துவம் உருவமைப்பு மற்றும் அந்நிறுவனத்தின் சூழல் ஏற்கனவே குறிப்பிட்டபடி உற்பத்தி சேவை ஹோட்டல் அல்லது மருந்துத் தொழில் விஞ்ஞானிகளின் வேலை ஆகியவற்றில் மிக முக்கியமானவை எவை என்பதை இந்த வேலை உள்ளடக்கத்தை வைத்து சொல்லிவிடலாம் வேலை மதிப்பீடு என்பது பணியாளர்களின் மீதான முடிவுகளுக்குத் தேவையான உள்ளீடுகளில் ஒன்று தனிநபர் மற்றும் சந்தை ஆகியவை மீதமுள்ள உள்ளீடுகள் இங்கு ஒரு வேலை என்பது எந்தளவுக்கு அந்நிறுவனத்தின் தனிநபருடனும் அதன் சந்தையுடனும் தொடர்புடையது என்பது முக்கியம் பொதுவாக இத்தொடர்புகள் வேலையின் தன்மையைச் சார்ந்து ஒன்றையொன்று இணைக்கவல்லவை இவ்வாறாக இத்தொடர்புகள் வேலை மதிப்பீட்டு செயல்முறையை மிகவும் வலுவானதாக உருவாக்குகின்றன வேலை மதிப்பீடு தரவரிசை ஒழுங்கு மற்றும் பங்கேற்பு களை வழங்குகிறது அது வேலையின் அடிப்படையில் சந்தையின் அடிப்படையில் நபரின் அடிப்படையில் மற்றும் அக்குறிப்பிட்ட வேலையின் வரிசையின் அடிப்படையில் பங்கேற்புகளைத் தரவரிசைப்படுத்தும் இது எவ்வாறு நடக்கிறது என்று இப்போது பார்ப்போம் ஒவ்வொரு வேலையின் ஒப்பீட்டு மதிப்பையும் மற்றும் அவ்வேலைக்கான நியாயமான ஊதியம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் ஒரு முறையே என்பதை அறிவது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று நீங்கள் ஒரு பயிற்சித் திட்டத்தை ஒழுங்கமைக்கும்போதும் மற்றும் வடிவமைக்கும்போதும் பயில வருவோரின் வேலைகளின் தன்மை மற்றும் அதற்கு நியாயமாக வழங்கப்படும்ஊதியம் என்ன என்பதையும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளவேண்டும் அதிக சம்பளம் பெறப்படும் வேலைகள் மற்றும் அவற்றுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும்போது அதுபற்றிய தகவல்கள் எப்படிப் பயன்படுகின்றன என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தைக் குறிப்பிட விரும்புகிறேன் நான் ஸ்ரீராம் குழுமத்தில் பணிபுரிந்தபோது அது ஒரு வேளாண் தொழில்நுட்பத் துறை சார்ந்த நிறுவனமாக இருந்தது குறிப்பாக ஸ்ரீராம் அக்ரோ தொழில்நுட்பத் தொழில்கள் அங்கு முதல் நிலை கொதிகலன் உதவியாளர்கள் பிரிவைச் சேர்ந்த கொதிகலன் உதவியாளர் வேலை அதே காரணத்தால் அவ்வகைப் பணிக்கு மிகுந்த தொழில் நுட்பமும் திறனும் தேவையாக இருந்தது அதனால் அதற்கான நியாய ஊதியமும் அனைவரையும்விட அதிகம் மதிப்பீட்டு உதவியாளர் மற்றும் இயந்திர ஆபரேட்டர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பயிற்சி குறிப்பிட்ட தொழில்நுட்ப இயல்புடைய வேலைகளுக்கு வழங்கப்படும் பயிற்சி உதவியாளர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகிய அனைத்து அம்சங்களையும் வேலை மதிப்பீடு செய்யும்போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் வேலை மதிப்பீடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி வேலைப் பகுப்பாய்வுடன் தொடர்புடையது அதாவது வேலையைப் பற்றிய தகவல்களைச் சேகரிப்பதற்கான ஒரு முறையான வழியே நாம் செய்யும் வேலை பகுப்பாய்வு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மிகச் சரியான மனிதவளம் இருப்பது மிகவும் முக்கியம் ஒவ்வொரு வேலையும் நிரந்தர இயல்புடையதா தற்காலிக இயல்புடையதா அதாவது ஆண்டிற்கொரு முறை உருவாகும் வேலையா என்பன போன்ற தகவல்களையும் வேலைப் பகுப்பாய்வில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஒரு நபருக்கு ஒரு வேலையைத் திறம்படச் செய்ய மிகக் குறைந்த நேரம் தேவைப்படலாம் ஒரு வேலையின் தன்மைக்கு மிகக் குறைந்த நேரம் தேவைப்படலாம் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூட அவரது பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது எனவே ஒரு வேலையைப் பற்றிய தகவல்களைச் சேகரிப்பதற்கான ஒரு முறையான வழியைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் ஒரு வேலையின் மதிப்பு இப்போது அந்த நபர் நிறுவனத்தில் எங்கு பணிபுரிகிறார் மற்றும் அவர் அல்லது அவரது வேலை அந்நிறுவனத்தின் கட்டமைப்பில் எந்த நிலையில் எந்தத் தரத்தில் உள்ளார் என்பன போன்ற தகவல்களையும்ஒரு வேலையின் மதிப்பீட்டின்போது கருத்தில் கொள்ள வேண்டும் நடுத்தர மேலாண்மை நிலையிலா கடை மேலாண்மை நிலையிலா அந்நபர் எந்த மட்டத்தில் பணிபுரிகிறார் என்பதைப் பொருத்து அவரது மதிப்பு மிகவும் முக்கியமானதாகிறது அதிகாரியை விட அவரது உதவியாளர் முக்கியமானவர் என்று சொல்லப்படும் கூற்று இங்கு பொருந்தும் ஒருவர் தனக்குக் கொடுக்கப்படும் அனைத்து வேலைகளையும் அனைத்து பதவிகளையும் திறமையான முறையில் கையாளவேண்டும் வேலைகளுக்கு இடையில் சம ஊதிய விகிதத்தை உறுதி செய்ய வேலை மதிப்பீடு பயன்படுகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே சம ஊதிய விகிதமானது வேலையின் தன்மை மற்றும் அதைச் செய்வதற்குத் தேவையான செயல்திறன் போன்றவற்றின் அடிப்படையில் ஊதியம் மற்றும் செயல்திறனுக்கான உறவை நிர்ணயிக்கிறது எப்போதும் சம ஊதிய விகிதமானது அதிக செயல்திறனுக்கு அதிக ஊதியம் மிதமான செயல்திறனுக்கு மிதமான ஊதியம் மற்றும் குறைந்த செயல்திறனுக்கு குறைந்த ஊதியம் என்ற வகையில் தான் அமைகிறது எப்போதும் ஊதிய விகிதத்தில் நிறை குறைகள் இருக்கக் கூடாது யாருக்கும் அதிகம் பெறவேண்டிய இடத்தில் குறைந்தோ குறைத்துக் கொடுக்கப்படவேண்டிய இடத்தில் அதிகமாகவோ ஊதியம் கொடுக்கப்பட்டுவிடக் கூடாது வேலை மதிப்பீட்டின் படியாக எந்த வகையான பயிற்சித் திட்டங்கள் எந்த வகையான வேலைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை முடிவுசெய்ய பயிற்சியின் மதிப்பீட்டில் ஒரு வேலையின் மதிப்பு மற்றும் வேலையின் செயல்திறன் அளவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் செயல்திறன் நிலைக்கும் வேலை மதிப்பீட்டிற்கும் இடையில் பயிற்சி மற்றும் பயிற்சித் தேவைகளை நிறுவ வேலை மதிப்பீடு முக்கியமாகிறது வேலை மதிப்பீடு செயல்திறன் மதிப்பீட்டிலிருந்து வேறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது செயல்திறன் மதிப்பீடு தனிநபருக்கானது அல்லது அது பணியாளருக்கானது ஆனால் வேலையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் மகத்துவம் பற்றி மதிப்பிடுவது வேலை மதிப்பீடாக இருக்கும் இதுவே அவ்விரண்டிற்குமான பெரிய வித்தியாசம் வேலை மதிப்பீடானது ஊழியர் தொடர்பானது தனிநபர் தொடர்பானது மற்றும் வேலை தொடர்பானது என்று தனித்தனியே கணக்கிடப்படுகிறது வேலை மதிப்பீடு இருவேறு வேலைகளுக்கிடையிலான மதிப்பு வித்தியாசத்தை கொடுக்கிறது அதே சமயம் ஒரு ஊழியரின் செயல் திறன் அவரையே மதிப்பிடுகிறது அதாவது அவரது செயல்திறன் ஏற்புடையதா இல்லையா என்பதை மதிப்பிடுகிறது ஆனால் வேலை மதிப்பீடானது ஒரு குறிப்பிட்ட வேலையைச் செய்யும் நபர் யார் அவரின் செயல்திறனில் வித்தியாசம் அவ்வூழியரின் இயல்பு என்பனவற்றை கவனத்தில் கொள்வதில்லை அதுவே வேலை மதிப்பீடு மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் செயல்திறன் மதிப்பீடு என்பது ஒரு பணியாளர் ஒரு வேலையை எப்படி செய்திருக்கிறார் என்பதைப் பற்றிய ஒரு முறையான விளக்கமாகும் அதனால் தான் செயல்திறன் மதிப்பீடு அவருடைய பலம் மற்றும் பலவீனம் பற்றியும் கவனத்தில் கொள்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேலையின் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி வேலை மதிப்பீடு கவனத்தில் கொள்கிறது வேலை மதிப்பீடு என்பது பயிற்சித் தேவை மதிப்பீட்டை அடையாளம் காண்பதற்கான ஒரு முறையும் கூட வேலை மதிப்பீட்டின் மூலம் நாம் ஒரு வேலையை மதிப்பிடும்போது அவ்வேலையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் நன்கு புரிந்துகொள்ளலாம் பின்னர் அந்த குறிப்பிட்ட வேலையின் பலம் மற்றும் பலவீனங்களுக்கு ஏற்பவும் அக்குறிப்பிட்ட பயிலுனருக்கு ஏற்றாற்போலவும் பயிற்சித் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் வேலை மதிப்பீட்டிற்கு வேலைத் தகவல் தேவைப்படுகிறது வேலைத் தகவலானது வேலைப் பகுப்பாய்வு வேலை விவரம் மற்றும் வேலை விவரக்குறிப்புகள் மூலம் நமக்குக் கிடைக்கிறது வேலை மதிப்பீட்டாளரின் அறிவு அந்த குறிப்பிட்ட வேலையை பற்றி எவ்வளவு அனுபவம் மற்றும் விழிப்புணர்வு கொண்டுள்ளார் என்பதைப் பொருத்து நமக்குக் கிடைக்கும் தகவல் மாறுபடும் ஒரு பல துறை விர்ப்பன்னரால் சரியான மதிப்பீட்டை செய்யமுடியாது ஒரே வேலையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபரால் நிச்சயமாக சிறந்த வேலை மதிப்பீட்டை தரமுடியும் ஒரு குறிப்பிட்ட வேலையை மதிப்பிடுவதற்கு அவர் அந்த குறிப்பிட்ட வேலையில் மிகவும் திறன் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் பதிவுப் புத்தகம் ஆவணம் மனிதவளத் துறையின் கையேடு ஊழியரின் செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கைகள் இவையனைத்தும் உருவாக்கப்படும் குறிப்பிட்ட வேலை பற்றிய பல தகவல்களைப் பெற்றிருக்கும் அடுத்து வேலை மதிப்பீட்டில் முதன்மையானது நிறுவனத்தின் நோக்கம் என்ன என்பது அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊழியர் எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த குறிப்பிட்ட வேலையில் பணிபுரிகிறார் என்பது ஒரு வேலை அந்நிறுவனத்தில் எவ்வளவு பயனுள்ளது அது அத்தொழிலுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதைப் பொறுத்து அந்த வேலை குறித்தான மதிப்பீடு மிக நன்றாக உயரும் அந்த குறிப்பிட்ட வேலையின் நிதி அமைப்பு அதன் முதலீடு எவ்வளவு மற்றும் அந்த குறிப்பிட்ட வேலையின் முதலீட்டின் மீதான வருமானம் என்ன அந்த குறிப்பிட்ட வேலையைச் செய்ய அந்நிறுவனம் எவ்வளவு பணம் செலுத்துகிறது அவ்வேலையின் மூலம் நிறுவனத்திற்கு திரும்பக் கிடைப்பது என்ன என்பன போன்ற தகவல்களும் வேலை மதிப்பீட்டின் மூலம் கிடைக்கப் பெறலாம் வேலை மதிப்பீட்டிற்கான மூன்றாவது சூழல் கட்டமைக்கப்பட்டதாக இருக்கும் அது நிறுவன கட்டமைப்பில் உள்ளது குறிப்பிட்ட வேலையின் முக்கியத்துவம் என்ன மற்றும் குறிப்பிட்ட வேலை ஊழியர்களிடையே உரிமையை உருவாக்குகிறது ஊழியர்கள் தங்கள் குறிப்பிட்ட வேலையில் செயல்பட்டு அவர்கள் அதில் ஒரு உரிமையை உருவாக்க முடிந்தால் நிச்சயமாக அது மிகவும் மதிப்புமிக்க வேலையாகத் தான் இருக்கும் ஆனால் உரிமை இல்லாத ஒரு வேலையெனில் அதற்கு அவ்வளவு அதிக மதிப்பிருக்காது நிறுவன கலாச்சாரம் மற்றும் துறை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபோல அதாவது உற்பத்தி மற்றும் தயாரிப்புகள் வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எளிதில் விலைபோகும்நுகர்பொருட்கள் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் சந்தையிடுதல் மற்றும் விற்பனை வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் இதேபோல் தொழில்துறைகளுக்கான முக்கியத்துவமும் துறைக்குத் துறை மாறுகிறது உதாரணமாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு ஏற்றம் எப்போதும் இருந்துகொண்டுதான் இருக்கிறது எனவே அத்துறையில் ஒவ்வொரு வேலையும் மிகவும் அதிகமான மதிப்பீடு கொண்டிருக்கின்றன அதுபோல் மருந்துத் துறையில் ஆராய்ச்சிப் பணிகள் எப்போதும் மிகவும் முக்கியமானதாகி வருகின்றன கல்வித் துறையிலும் ஆசிரியர்களின் வேலைக்கு எப்போதும் முக்கியத்துவம் இருந்துகொண்டே தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் வேலை மதிப்பீட்டை எவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கு துறைப் பண்புகளை அடிப்படியாகக் கொண்டு என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம் அதாவது மருந்து எளிதில் விலைபோகும்நுகர்பொருட்கள் துறை உற்பத்தி ஹோட்டல் தொழில்கள் மருத்துவமனைகள் கல்வித்துறை போன்ற துறைப் பிரிவுகள் உள்ளன அவற்றில் எந்தத் துறை அல்லது எந்த வேலை மிகவும் முக்கியமானது என்பதற்குத் தான் நான் மேற்கூரிய எடுத்துக்காட்டுகளைக் கொடுத்திருக்கிறேன் மற்றொரு நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் அங்குள்ள சில வேலைகளின் நோக்கமும் இங்கு மிக முக்கியமாகிறது ஒவ்வொரு வேலைக்கும் பல பரிமாணங்கள் இருக்கலாம் மிகக் குறைந்த திறன் தேவப்படும் வேலைகள் கூட இருக்கலாம் அவற்றுக்கு செயல்பாட்டு திறன்கள் தேவைப்படும் ஆனால் எந்த தகுதியும் தேவையில்லை மிகவும் அதிகத் திறன் தேவைப்படும் வேலையாக இருக்கும்பட்சத்தில் அதற்கு செயல்பாட்டு நிபுணத்துவத்துடன் தொழில் முறைத் தகுதியும் தேவை அதாவது இரண்டின் கலவையும் தேவையாகிறது மிக முக்கியமான வேலை இருந்தால் அதற்கானப் பொறுப்புக்கூறலும் மிக அதிகமாக இருக்கும் எனவே ஒரு நிர்வாகச் சூழலில் நிர்வாக நிலைகளில் இருப்போருக்கு முக்கியமாக பொறுப்புக்கூறல்கள் தான் அவர்களின் வேலைகளின் வெளியீடுகளாகவும் முடிவுகளாகவும் இருக்கும் இங்கே கவனிக்கத்தக்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யும் நபர் அந்த வேலையிலிருந்துவரும் வெளியீட்டிற்கு மட்டுமே பொறுப்பல்ல சில ஒன்றுக்கொன்று தொடர்புடைய மற்றும் இணைக்கப்பட்ட வேலைகள் உள்ளன எனவே நாம் செய்யும் எந்த வேலையிலும் அதற்கு முன்னும் பின்னும் மற்றும் மேலும் கீழும் தொடர்புள்ள வேலைகளுக்கான வெளியீட்டிற்கும் நாம் பொறுப்பாகிறோம் இப்பரிமாணங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட வேலைக்கு மதிப்பை உருவாக்கும் எந்த குறிப்பிட்ட வேலைக்கும் அவ்வேலையின் எல்லா பரிமாணங்களிலிருந்தும் ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது முந்தைய துறை முந்தைய பிரிவுகள் மற்றும் இந்த குறிப்பிட்ட வேலையுடன் தொடர்புடைய பிரிவுகள் அல்லது பணிபுரியும் நபர் ஆதரிக்க வேண்டிய வேறு வேலைகள் தொழில்நுட்பம் தேவைப்படும் வேலை இயந்திரங்கள் தேவைப்படும் வேலை போன்றவை இவ்வேலையை எளிதாக்கும் முகத்தான் தேவைப்படும் எனவே இந்த அனைத்து பரிமாணங்களும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த குறிப்பிட்ட வேலையில் அப்பணியாளரின் பொறுப்புணர்வு மிக அதிகமாக உள்ளது என்று நம்பப்படுகிறது வேலையின் தன்மை மற்றும் உரிமை போன்றவை ஒரு வேலையின் மிக முக்கியமான அம்சங்களாயினும் அதிலுள்ள பொறுப்புக்கூறல்தான் அப்பணியாளரின் உரிமையை உருவாக்குகிறது எனவே நாம் வேலை மதிப்பீட்டைச் செய்யும்போது எப்போதும் ஒரு பயிற்றுனரையும் கொண்டிருக்க வேண்டும் அதில் ஒரு பயிற்றுனர் என்ன பார்க்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட வேலை எந்த வகையான பொறுப்புக்கூறல்களைச் சுமக்கிறது அவ்வேலைக்கான அதிகாரம மற்றும் பொறுப்புகள் என்னென்ன என்பவற்றை அவர் அறிந்துகொள்ளவேண்டும் ஒரு வேலையில் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் மிக அதிகமாக இருந்தால் அது அதிக உரிமையையும் பெறுகிறது எனவே உரிமைக்கும் பொறுப்புக்கூறலுக்கும் இடையே நேரடித் தொடர்பு உள்ளது பொறுப்புக்கூறல்களின் அதிகரிப்பு உரிமையையும் அதிகரிக்கிறது பொறுப்புக்கூறல்களை ஒருவர் எவ்வளவு குறைந்தளவு நிறைவேற்றுகிறாரோ அவ்வளவு குறைவாகவே அவருக்கு அவ்வேலையில் உரிமையும் இருக்கும் எனவே பயிற்றுனர்களான நாம் அப்பொறுப்புக் கூறல்களுக்கும் உரிமைக்கும் இடையிலான உறவை உருவாக்குவது மிகவும் முக்கியமானதாகிறது அடுத்தது ஒரு குறிப்பிட்ட வேலைக்குத் தேவையான திறன்கள் அறிவு மற்றும் அனுபவம் பற்றியது ஒரு வேலைக்கு உயர்நிலை பட்டப்படிப்புகள் தேவையெனில் நிச்சயமாக அவ்வேலை மதிப்பீட்டின் மிக உயர்ந்த மட்டத்தை சுமக்கும் அதேபோலத் தான் அறிவு நிலையிலும் முன்பு கூறியபடி அறிவின் ஐந்து நிலைகளும் தேவைப்பட்டால் அந்த வேலை மிகவும் அதிகமான மதிப்பீடுகளைப் பெற்ற வேலை என்று பொருள் அதேபோல் ஒரு வேலையில் முன் அனுவமும் அவ்வேலை மதிப்பீட்டில் அதிக முக்கியத்துவத்தை உருவாக்கும் அக்குறிப்பிட்ட வேலைக்கு குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டுகளின் அனுபவம் தேவைப்படுகிறது என்று வரையறுக்கும்போது அதுவும் பொறுப்புக்கூறலாகி வருகிறது அவ்வனுபவம் அதிக பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளது ஒவ்வொரு வேலைக்கும் சில சவால்கள் உள்ளன எனவே ஒவ்வொரு வேலையையும் ஒரு குறிப்பிட்ட சவால்களுடன் தொடர்புபடுத்தப்பட வேண்டியது அவசியம் மேலும் இந்த சவால்கள் அப்பணியின் சுற்றுச்சூழலில் இருந்து வரக்கூடும் சுற்றுச்சூழலில் சவால்கள் இருந்தால் அவை நிச்சயம் ஏதேனும் சமூக சட்ட அல்லது தொழில்நுட்ப காரணங்களால் தான் இருக்கும் அதிக சவால்களைக் கையாள வேண்டியிருந்தால் அதனாலேயே அவ்வேலைக்கு மதிப்பீடு அதிகமாகவே இருக்கும் சவால்களின் நிலை நிச்சயமற்றதோடு அவற்றைக் கணிக்கவும் முடியாது இப்போது வேலை மதிப்பீடு எவ்விதம் செயல்முறைப் படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம் வேலை மதிப்பீட்டின் செயல்முறை பொதுவாக ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் செயல்படுகிறது தொழிற்சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏற்றுக்கொள்கின்றன என்றால் அது ஊழியர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பின்பு தான் வேலை மதிப்பீட்டுக் குழு உருவாக்கப்படுகிறது அந்த வேலையை அந்நிறுவனக் கட்டமைப்பில் எங்கு வைக்க வேண்டும் என்று வகைப்படுத்துவதே வேலை மதிப்பீட்டுக் குழுவின் பிரதான வேலை அதைக் கண்டுபிடித்த பின் அதன் மதிப்பீடு நிர்ணயிக்கப படுகிறது அறிவு திறன்கள் அனுபவம் மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை ஒரு வேலையின் மதிப்பீடு மாற்றி வருகிறது அதாவது பொறுப்புக்கூறல் அறிவு திறன்கள் மற்றும் அனுபவத்தோடு அவ்வேலையின் முக்கிய சவால்களும் அந்த குறிப்பிட்ட வேலையுடன் தொடர்புடையவை இவையனைத்தையும் கொண்டுதான் ஒரு வேலையை மதிப்பீடு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் வேலை விளக்கங்களைப் பகுப்பாய்வு செய்து தயாரித்தல் வேண்டும் இந்த வேலை விளக்கங்கள் வேலை மதிப்பீட்டின் முறையைத் தேர்ந்தெடுக்கும் எனவே வேலை விவரம் எது கிடைத்தாலும் வேலை விளக்கங்களின் அடிப்படையில் தான் அவ்வேலை மதிப்பீட்டு செயல்முறைகளைக் குறித்து நாம் முடிவு செய்யவேண்டும் வேலை மதிப்பீட்டின் செயல் முறையின்போது முதலில் நாம் வேலைகளை வகைப்படுத்துவோம் அதாவது கொடுக்கப்பட்ட வேலை உயர் மட்ட வேலை அல்லது திறன் மிகுந்த வேலை அல்லது குறைந்த திறன் போதுமான வேலை திறமை தேவையில்லாத வேலை பொறியியல் வேலை தொழில்முறை வேலை பொறியியல் தொழில்முறை வேலை நிர்வாக தொழில்முறை வேலைகள் என்று வேலைகளை வகைப்படுத்த வேண்டும் பின்னர் அதன் நிரலை நிறுவப்பட்டு அது அவ்வேலையின் செயல்முறையை மாற்றியமைக்கும் ஆயின் அதன்படி வேலை மதிப்பீட்டு செயல்முறை மேற்கொள்ளப்படும் இப்போது பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸின் வேலை மதிப்பீட்டின் உதாரணத்தை இங்கே கொடுக்க விரும்புகிறேன் பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு வேலையின் தகுதியையும் முக்கியத்துவத்தையும் எவ்வாறு ஒப்பிடுகிறது என்பதை இந்த எடுத்துக்காட்டு முன்வைக்கிறது இப்போது சில உதாரண வேலைகளை நீங்கள் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு வேலையும் சில மிக முக்கியமான பணிகளைத் தன்னுள் கொண்டிருக்கிறது அவற்றை எந்த மட்டத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக உள்ளது அது திறமை தேவையற்ற வேலையாக இருந்தாலும் சரி ஆனால் ஒவ்வொரு வேலையும் ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கு மிக முக்கியமான வேலை தான் ஏனென்றால் அது வேறொரு வேலையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்தத் துறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் தட்டையான நிறுவன அமைப்புகளின் பார்வையில் வேலை மதிப்பீட்டின் விளக்கப்பட சுயவிவர முறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எங்கு பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துடன் நியமிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு வேலை மற்றும் பதவியும் பொறுப்புகளும் உள்ளன என்பதை நீங்கள் எப்போதும் காணலாம் எனவே அமைப்பின் தட்டையான தன்மையைக் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வேலையும் அதன் அதிகாரிகள் மற்றும் பொறுப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வேலையுடன் அதிகாரிகளுக்கு பொறுப்புகளும் வழங்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாக அங்கு நீண்டகால தொழில் திட்டமிடல் நடந்திருக்க வேண்டும் சில நபர்கள் அவர்களின் வேலைகளில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் தொழிலில் அல்ல எனவே இது ஒரு வேலைக்கும் தொழிலுக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது வேலை என்னவென்றால் அந்த நபர் என்ன செய்கிறாரோ அதை அவர் வளர்ச்சியை நோக்கிச் செய்வதில்லை ஒரு மனநிறைவிற்காக மட்டுமே செய்கிறார் அதில் அவர் திருப்தியும் அடைகிறார் இது நிறுவனங்களில் ஊழியர்களின் மனதில் ஏற்படும் உச்ச நிலை என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது நிறுவனங்களில் ஏற்படும் இவ்வகை உச்ச நிலை என்பது அதன் ஊழியர்கள் அவ்வேலையில் மேலும் ஆர்வம் காட்டிவதில்லை பின்னர் அவர்கள் எந்த வேலையையும் செய்ய விரும்பிவதில்லை இதில் எனக்கு அதிகம் கிடைக்கிறது இதுவே என் வாழ்க்கைக்கு போதுமானது என்று சரி போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறார்கள் ஆனால் இந்தத் துறையில் நீண்டகால தொழில் திட்டமிடல் செய்யப்பட வேண்டும் என்று அதைபற்றிப் பேசியும் இருக்கிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் மனிதவளத் துறை தாம் இப்போது இருப்பது இளம் தலைமுறையில் என்பதை மனதில் கொண்டு ஊழியர்களின் போக்கும் வரவும் employees turnover பற்றி மனதில் கவனம் கொண்டு தனது திட்டங்களைத் தீட்டவேண்டும் ஆரம்ப காலத்தில் ஊழியர்கள் நீண்ட காலத்திற்கு ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர் ஆனால் தற்போதைய தலைமுறை தன்னைப் பெரிய இடத்தில் வைத்துப் பார்ப்பதால் ஒரே நிறுவனத்தில் நீண்ட நாட்கள் இருப்பது கடினம் எனவே இந்த நீண்டகால தொழில் திட்டமிடல் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்க மக்களை மட்டுமே ஈர்க்கிறது அதாவது நீண்ட காலம் தொடர விரும்புவோரை ஈர்க்கிறது அது அந்நிறுவனத்தின் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இருக்கலாம் தொழில் திட்டமிடலில் தனிநபர்களின் தொழில் திட்டமிடலில் அதிக கவனம் செலுத்துவது நீண்டகால தொழில் திட்டமிடலை உருவாக்க உதவும் இதைச் செய்ய தொழில் நிறுவனங்களுக்கு உதவ வேறு பல நிறுவனங்களும் உள்ளன வெகுமதி வழங்கும் முறை யில் இப்போது பகுத்தறிவிலான அணுகுமுறைகள் பின்பற்றப்படுகின்றன உதாரணமாக பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸில் அவர்கள் சில வேலைகளை அடையாளம் கண்டுள்ளனர் சில வேலைகளில் நீண்டகால தொழில் திட்டமிடலுடன் ஒரு குறிப்பிட்ட வேலையில் வேலை செய்பவர்கள் மற்றவர்களைப் போல அதாவது சில இளைஞர்கள் அல்லது புதிய தலைமுறைக் குழந்தைகள் போல நிறுவனத்தைவிட்டு வெளியேறுவதில்லை என்பதை உறுதி செய்ய வெகுமதிகளை வழங்குகின்றது அவர்கள் பல காலம் தங்களது வேலையில் இருக்கவேண்டும் என்பதை விட அவர்களுக்கு நீண்ட கால தொழில் திட்டமிடல் தேவை இதன் விளைவாக அந்நபர் நீண்ட காலத்திற்கு தொடர்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு வெகுமதி முறை பின்பற்றப்பட வேண்டும் வெகுமதி முறை இருந்தால் அதன் அடிப்படையில் பணியாளர்களைத் தக்கவைத்துக்கொள்வது தற்போதைய வேலையில் சிறந்த செயல்திறனையும் பின்னர் மிகச் சிறந்த செயல்திறனுக்கான வாய்ப்புகளையும் மிக மேன்மையாக மாற்றும் பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸின் வி ஆர் இங்கே எந்த வேலை வரிசைமுறையில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் வேலை மதிப்பீடு மட்டுமே ஒறே புறநிலை வழி என்று தன் கருத்தைப் பதிவு செய்கிறார் எனவே எந்த வேலை எந்த வரிசைக்குட்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அதிகாரிகள் பொறுப்புகள் அந்த குறிப்பிட்ட வேலையின் உரிமை அது அக்குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு எவ்வளவு பொருத்தமானது மற்றும் முக்கியமானது என்பதைப் பொருத்து மாறும் ஹே குழு ஆலோசனை நிறுவனம் தலைமையிலான ஹே வேலை மதிப்பீட்டின் விளக்கப்பட முறையை பல நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன இந்நிறுவனத்தில் அவர்கள் ஒரு விளக்கப்படத்தை உருவாக்கியுள்ளனர் அதில் அதன் வேலைகளை தரவரிசை முக்கியத்துவத்தின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் வகைப்படுத்தியுள்ளனர் அதன்படித் தான் வெகுமதிகள் வழங்கப்படும் இந்த பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸ் ல் 1300 க்கும் மேற்பட்ட மேலாண்மை வேலைகள் உள்ளன ஒவ்வொரு வேலைக்கும் அறிவு திறமை மற்றும் அந்த குறிப்பிட்ட வேலைக்கான உரிமை மற்றும் அதன்மீதான வேலை மதிப்பீட்டின் உதவியுடன் மட்டுமே வெகுமதிகள் சாத்தியமாகும் இனி வேலை மதிப்பீடு பயிற்சிக்கு எவ்வாறு உதவுகிறது என்று பார்ப்போம் எப்போது நம் வேலைகளின் தன்மை அறிவு திறமை மற்றும் அணுகுமுறை தேவையான உரிமையை வைத்து அவ்வேலையைத் தரப்படுத்தல் நடைபெறுகிறதோ அப்போதே அதன் வெகுமதிகள் நிர்ணயிக்கபடுகின்றன அது பயிற்சிக்கு மிகவும் அவசியமானதாகிறது இந்நிலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தேவை மதிப்பீட்டை எடுத்து வைத்து எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை கோடிட்டிக் காட்டி பின்பு வேலை மதிப்பீட்டினபடி செயல்திறனுக்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையே என்னென்ன அளவுருக்கள் அறிவு திறன் மற்ற வெவ்வேறு பரிமாணங்களின்படி செய்யவேண்டியவை மற்றும் வேலையில் உள்ள சவால்கள் அதோடு உரிமையின் சூழல் என அனைத்தையும் வைத்து உருவாக்க வேண்டும் இங்கே தரப்படுத்தலுக்கும் அளவுருக்களுக்குமான இடைவெளி எங்குள்ளது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா ஆம் தரப்படுத்தலை அளவுருக்களின்படி நிகழ்த்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நம்மால் வேலையை மதிப்பீடு செய்ய முடியும் அதன்படி இந்த குறிப்பிட்ட வேலையின் செயல்திறனால் இடைவெளி எங்கிருந்தாலும் அதன் அடிப்படையில் பயிற்சி திட்டங்களை உருவாக்கலாம் வேலை மதிப்பீடு குறைந்தது 200 கூடுதல் வேலைகளை அகற்ற உதவும் அதற்கு உதாரணம GE நிறுவனம் இதில் நாம் நன்கு கவனிக்கவேண்டியது வேலைகளின் எண்ணிக்கை தான் மட்டுப்படுத்தப் பட்டுள்ளதே தவிர வேலையாட்களை அல்ல ஏனெனில் இது தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கண்டறியப்பட்டது அல்லது வேலை மதிப்பீட்டின் வெவ்வேறு முறைகளைப் பின்பற்றுவதன் மூலம் எண்ணிக்கையில் எத்தனை தேவையில்லாத வேலைகள் உள்ளன என்று கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப் பட்டன இப்படியாக சில குறிப்பிட்ட வேலைக்கு முக்கியத்துவம் இல்லாதபோது அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டிய அவசியமுமில்லை எனவே வேலை மதிப்பீடு பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸில் குறைந்தது 200 கூடுதல் வேலைகளையும் ஜி எலக்ட்ரிக்கலில் நூற்றுக்கணக்கான வேலைகளையும் அகற்ற உதவியது மூன்று காரணிகளின் அடிப்படையில் அதாவது வேலையின்பாற்ப்பட்ட அறிவு சிக்கலைத் தீர்ப்பது மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் மூலம் சிக்கல் மிகுந்த வேலைகளை மதிப்பிடுவது சாத்தியமானது ஆகவே அந்த வேலையை இப்படித்தான் செய்யவேண்டும் என்று அறிதலே வேலையின் பாற்ப்பட்ட அறிவு ஆகும் அதில் வரும் பிரச்சினைகள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்று அறிதல் மற்றும் அந்த வேலையின் பொறுப்புக்கூறல் அதாவது அப்பணியாளர் எவ்வளவு பொறுப்புக்கூறக்கூடியவர் என்பது போன்றவை மிக முக்கியமானவை நபரின் பொறுப்புக்கூறல் மிக அதிகமாக இருந்தால் அவ்வேலை அந்நிறுவனத்தின் கட்டமைப்பில் எங்கு நிற்கிறது என்பதைக் கண்டறிய வேண்டும் மற்றும் பொறுப்புக்கூறல்கள் பொருந்த வேண்டுமானால் சிக்கலைத் தீர்க்கும் அணுகுமுறையும் நன்றாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பின்னர் வெவ்வேறு பயிற்சி நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக சிக்கலைத் தீர்ப்பதற்கு வழக்கு ஆய்வு முறைகள் உதவியாக இருக்கும் பிரச்சினைகள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கும் மற்றும் பொறுப்புணர்வு வேண்டும் விஷயத்தில் வணிக விளையாட்டுகளின் உதவியுடன் பொறுப்புணர்வை நிர்வகிக்க முடியும் அதாவது ஒருவர் பொறுப்புக்கூறலில் தோல்வியுற்றால் அந்நபர் அந்த குறிப்பிட்ட பொறுப்புணர்வை வளர்த்துக் கொண்டால் வேலையின் சிக்கலை மதிப்பிடுவது அவருக்கு சாத்தியமாகிவிடும் அதன்படி அவருக்கு வெகுமதிகளை நிர்வகிக்க வேண்டும் எல்லா வேலைகளுக்கும் ஹே புள்ளிகள் வழங்கப்பட்டவுடன் இந்த வேலை இப்படித்தான் செய்யப்பட வேண்டும் அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையைச் சந்திக்க முடியாவிட்டால் என்ன வகை பயிற்சி வழங்கப்பட வேண்டும் மற்றும் பொறுப்புக்கூறல் என்பது வேலையின் சிக்கலை மதிப்பிடுவதற்கு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற இவையனைத்திற்கும் சில ஹே புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன மேலும் நிறுவனத்தின் தற்போதைய படிநிலைகளை பொறுப்புக்கூறலின் அடிப்படையில் உருவாக்குவது எளிதானது எனவே பல்லார்பூர் இண்டஸ்ட்ரீஸின் வேலை மதிப்பீடு செய்யும்போது இவ்வாறாக குறிப்பிட்ட அளவுருக்களை உருவாக்குகிறார்கள் இன்னொரு நல்ல உதாரணம் தலைமை நிர்வாக அதிகாரி 4224 புள்ளிகளைப் பெற்றார் என்று வைத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் பெரும்பாலான ஜூனியர் நிர்வாகப் பயிற்சி மேற்கொண்டவர்கள் 115 ஹே புள்ளிகளை மட்டுமே பெற்றனர் பொறுப்பு சிக்கலைத் தீர்ப்பது மற்றும் வேலையின்பார்ப்பட்ட அறிவு ஆகியவற்றை அடிப்படையாக்கி இந்த புள்ளிகளைப் பெற முடியுமா என்பது இல்லை மேலும் ஒரு குறிப்பிட்ட ஊழியரால் அதைப் பெற முடியாவிட்டால் எடுத்துக்காட்டாக தலைமை நிர்வாக அதிகாரி 4224 புள்ளிகளைப் பெற முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய மூன்று திறன்களில் எதில் இடைவெளி இருக்கிறது என்று உணருகிறாரோ அதற்காக பயிற்சி அளிக்கக்கூடிய நோக்கமும் இங்கு நிறைவேரும் பின்பு சீனியாரிட்டி நிலைகள் அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டன இதேபோல் புள்ளிகள் பெரும்பாலும் எல்லா வேலைகளுக்கும் வழங்கப்பட்டன ஊழியர்கள் இந்த புள்ளிகளை அடைய வேண்டும் எப்போது அவர்கள் இந்த குறிப்பிட்ட புள்ளிகள் மற்றும் மதிப்புக்கூட்டல் புள்ளிகளை அடையத் தவறவிடுகிறார்களோ அப்போது அவர்கள் பயிற்சி பெற வேண்டியவர்களாகின்றனர் இறுதியாக இருநிலைகளுக்கு இடையில் காணக்கூடிய வேறுபாட்டிற்கு 15 சதவிகிதம் வித்தியாசம் இருக்க வேண்டும் இயற்கையாகவே நாம் அடையாளம் காணும் பயிற்சித் தேவைகளில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அல்லது குறைந்தபட்ச இடைவெளி இருக்க வேண்டும் அந்நிலையில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தை வடிவமைக்க முடியும் சில குறிப்பிட்ட தொழில்களால் 15 சதவீத வித்தியாசமென்பது தாமாகவே வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒவ்வொரு நிறுவனமும் தீர்மானிக்க முடியும் அதாவது ஒருவர் ஒரு வேலையில் செயல்படுகிறார் என்றால் அவர் இந்த இலக்குகளை அடைய இவ்வளவு சதவீதம் அனுமதிக்கப்படுகிறது பின்னர் அவர் அதை சந்திக்கவில்லை என்றால் பயிற்சி திட்டத்தை வடிவமைத்து அவரது தேவைகளை அடையாளம் காண முடியும் அதுதான் எந்த வகையான பயிற்சி திட்டங்கள் வழங்க முடியும் என்பதை நிர்ணயிக்கும் இவ்வாறாக வேலை மதிப்பீடு பணி மதிப்பீடு மற்றும் சிறந்த பயிற்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பயிற்சி தேவைகளை அடையாளம் காணலாம்